இந்த வகுப்பில் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை உருவாக்குவதற்கான இன்னும் சில அம்சங்களைப் பார்க்கிறோம் மனிதவள தேவை சிக்கலை உருவாக்குவதை இப்போது பார்க்கிறோம் சிக்கல் பின்வருமாறு ஒரு தனியார் நர்சிங் ஹோமில் செவிலியர்களின் தினசரி தேவை பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இது ஒரு நாளில் 6 நேர இடங்களாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் 4 மணி நேரம் இருக்கும் உதாரணமாக காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை நமக்கு 12 பேர் தேவை மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை நமக்கு 15 பேர் தேவை வேலைக்கு வரும் செவிலியர்கள் இந்த 6 ஸ்லாட்டுகளில் ஏதேனும் ஒரு வேலையைத் தொடங்கலாம் அதாவது காலை 8 மணி அல்லது மதியம் 12 மணி அல்லது மாலை 4 மணி அல்லது இரவு 8 மணி 12 நள்ளிரவு மற்றும் 4 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மணிநேரங்களில் அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் மேலும் அவை 8 தொடர்ச்சியான மணிநேரங்களுக்கு வேலை செய்கின்றன தினசரி தேவையை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கை என்ன காலை 8 மணிக்கு வேலை செய்யத் தொடங்கும் ஒருவர் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்லாட்டிலும் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் வேலை செய்கிறார் என்ற அனுமானத்தையும் நாங்கள் செய்கிறோம் மீண்டும் இரவு 8 மணிக்கு வேலை செய்யத் தொடங்கும் ஒருவர் இரவு 8 மணி முதல் 12 நள்ளிரவு ஸ்லாட்டி லும் அதே போல் 12 நள்ளிரவு முதல் அதிகாலை 4 மணி வரையிலும் வேலை செய்வார் இதனால் தொடர்ந்து 8 மணிநேரம் வரும் எனவே எத்தனை பேர் வேலை செய்யத் தொடங்குகிறார்கள் என்பதுதான் பிரச்சினை இந்த 6 நேர இடங்களின் ஆரம்பம் எங்களிடம் குறைந்தபட்சம் மொத்த மக்கள் வேலை செய்கிறார்கள் மேலும் இந்த ஒவ்வொரு நேர இடங்களின் தேவையையும் தேவையையும் பூர்த்தி செய்ய முடிகிறது 6 மடங்கு இடங்கள் இருப்பதால் எங்களிடம் 6 மாறிகள் உள்ளன மேலும் இந்த மாறியை எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 6 என வரையறுக்கிறோம் எனவே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 6 வரை இந்த 6 இடங்களின் தொடக்கத்தில் காலை 8 மணி நண்பகல் 12 மணி மற்றும் பலவற்றைத் தொடங்கும் செவிலியர்களின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் இப்போது பணிபுரியும் மொத்த நபர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதே புறநிலை செயல்பாடு எனவே இது எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் 2 பிளஸ் எக்ஸ் 3 பிளஸ் எக்ஸ் 4 பிளஸ் எக்ஸ் 5 பிளஸ் எக்ஸ் 6 ஐக் குறைப்பதாகும் இப்போது இது இங்கே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 6 வரையிலான புறநிலை செயல்பாடாக காட்டப்பட்டுள்ளது இது ஒரு கூட்டுத்தொகையின் வடிவத்திலும் காட்டப்பட்டுள்ளது 6 ∑ j1 X jX1X2X3X4X5X6 எனவே புறநிலை செயல்பாடு இந்த 6 இடங்களின் தொடக்கத்தில் வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் இப்போது 6 இடங்களின் தேவையை பூர்த்தி செய்வதே தடைகள் எடுத்துக்காட்டாக எக்ஸ் 1 எக்ஸ் 2≥15 X1X2≥15 இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 X 1X 2 உண்மையில் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை ஸ்லாட்டில் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை நாம் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பார்த்தால் 15 பேர் தேவைப்படுகிறார்கள் ஆனால் காலை 8 மணிக்கு வேலை செய்யத் தொடங்கும் நபர்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் அங்கு 8 மணி நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை அடங்கும் மதியம் 12 மணிக்கு வேலை செய்யத் தொடங்கும் நபர்களும் தொடர்ச்சியாக 8 மணிநேரமும் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் 4 மணிநேரமும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை 4 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள் எனவே இருப்பவர்களின் எண்ணிக்கை மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இருக்கும் இந்த ஸ்லாட்டில் வேலை செய்வது காலை 8 மணிக்கு வேலை செய்யத் தொடங்குபவர்களும் மதியம் 12 மணிக்கு வேலை செய்யத் தொடங்குபவர்களும் தான் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 X1X2 என்பது உண்மையில் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கையாகும் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 15 X1X2 ≥ 15மற்றும் 15 ஆம் காலத்தின் தேவையாக 15 ஆல் வழங்கப்படும் காலம் 2 இன் தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும் எனவே இதேபோல் எக்ஸ் 2 எக்ஸ் 3X2X3 மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்யும் நபர்களின் எண்ணிக்கை that 10 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ≥ 8 எக்ஸ் 4 எக்ஸ் 5 ≥ 6 எக்ஸ் 5 எக்ஸ் 6 ≥ 10 X3X4 ≥ 8 X4X5 ≥ 6 X5X6 ≥ 10 மற்றும் எக்ஸ் 1 எக்ஸ் 6 ≥ 12 X1X6 ≥ 12 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை வேலைக்கு வருபவர்கள் அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை வேலைக்கு வருபவர்களும் இந்த ஸ்லாட்டி ல் வேலை செய்வார்கள் காலை 8 மணிக்கு வேலைக்கு வரும் மக்களும் இந்த ஸ்லாட்டில் வேலை செய்கிறார்கள் எனவே இந்த 12 தேவைகள் காலை 8 மணிக்கு வேலையைத் தொடங்கும் எக்ஸ் 1 நபர்களையும் அதிகாலை 4 மணிக்கு வேலையைத் தொடங்கும் எக்ஸ் 66 நபர்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இந்த 6 தடைகள் எங்களிடம் உள்ளன அவை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய 6 காலங்களின் தேவையை குறிக்கின்றன முக்கியமானது என்னவென்றால் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இரண்டும் இரண்டாவது காலகட்டத்தில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கை எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 மூன்றாம் காலகட்டத்தில் வேலை செய்கின்றன முதல் காலகட்டத்தில் எக்ஸ் 6 மற்றும் எக்ஸ் 1 வேலை போன்றவை இப்போது இந்த மாறிகள் அனைத்தும் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 எக்ஸ் 5 மற்றும் எக்ஸ் 6 விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் நிச்சயமாக செவிலியர்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் இந்த எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 6 வரை முழு மதிப்புகளை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்கலாம் எனவே இந்த மாறிகள் முழு எண் மாறிகள் என அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமா இப்போது அவற்றை முழு எண் மாறிகள் என்று குறிப்பிட வேண்டாம் என்று தேர்வு செய்கிறோம் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை உருவாக்குவதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் எனவே தொடர்ச்சியான மதிப்புகளை எடுக்க மாறிகள் எதிர்பார்க்கிறோம் மற்றும் வரையறுக்கிறோம் நாம் மாறிகள் மீது வெளிப்படையான முழு எண் கட்டுப்பாட்டை வைத்தால் உருவாக்கம் நேரியல் முழு நிரலாக்கமாக மாறுகிறது ஆனால் இந்த நேரத்தில் நாம் நேரியல் நிரலாக்கத்தை மட்டுமே செய்கிறோம் என்பதால் இந்த மாறிகள் தொடர்ச்சியான மாறிகள் என்று வரையறுக்கிறோம் எனவே இந்த எளிய உருவாக்கம் நமக்கு சில விஷயங்களைக் கற்றுக் கொடுத்தது இந்த சூத்திரத்தில் புறநிலை செயல்பாடு என்பது கடைசி வகுப்பில் செய்யப்பட்ட கடைசி எடுத்துக்காட்டில் அதிகபட்சமாக்கல் செயல்பாட்டைப் போலன்றி ஒரு குறைக்கும் செயல்பாடாகும் இங்கே 6 தடைகள் முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் கண்ட ஏற்றத்தாழ்வுகளை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ போலல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எனவே இரண்டு எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் புறநிலை செயல்பாடு அதிகபட்சமாக்கல் செயல்பாடு அல்லது குறைக்கும் செயல்பாடு என்று நாம் கூற முடியும் கட்டுப்பாடுகள் வகை ஏற்றத்தாழ்வுகளுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ அல்லது வகை ஏற்றத்தாழ்வுகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கின்றன அவை சமன்பாடுகளாக இருக்கலாம் மாறிகள் மீது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு உள்ளது இப்போது உற்பத்தி திட்டமிடல் நிலைமையைப் பார்க்கும் மூன்றாவது சூத்திரத்தைப் பார்க்கிறோம் இந்த தயாரிப்பு தயாரிக்கும் ஒரு தயாரிப்பு மற்றும் ஒரு நிறுவனத்தை நாங்கள் கருதுகிறோம் இந்த தயாரிப்புக்கான 2 வாரங்களுக்கான தேவை முறையே 800 மற்றும் 1000 ஆகும் ஒரு வாரத்தில் இந்த நிறுவனம் தங்கள் வழக்கமான நேர உற்பத்தியைப் பயன்படுத்தி 700 யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்ய முடியும் மேலும் இது தயாரிக்கப்பட்ட தயாரிப்புக்கு அல்லது தயாரிக்கப்பட்ட ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் செலவாகும் நிறுவனம் கூடுதல் நேர ஊழியர்களையும் ஒரு வாரத்தில் கூடுதலாக 300 யூனிட்டுகளையும் உற்பத்தி செய்யலாம் இப்போது அந்த அலகு காலப்போக்கில் தயாரிப்பதற்கான செலவு ஒரு தயாரிப்புக்கு 120 ஆகும் நிறுவனம் முடிந்தால் முதல் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி செய்யலாம் மற்றும் அதிகப்படியானதை ஒரு வாரத்திலிருந்து இன்னொரு வாரத்திற்கு பயன்படுத்தலாம் மற்றும் இந்த அதிகப்படியான சரக்குகளை ஒரு வாரத்திலிருந்து இன்னொரு வாரத்திற்கு கொண்டு செல்வதற்கான செலவு வாரத்திற்கு ஒரு தயாரிப்புக்கு 15 ரூபாய் ஆகும் 2 வாரங்களின் தேவையை குறைந்தபட்ச செலவில் செய்ய அவர்கள் எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் இப்போது 5 மாறிகள் எக்ஸ் 1 என்பது வார 1 இல் வழக்கமான நேரத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையாகவும் எக்ஸ் 2 என்பது வாரத்தில் வழக்கமான நேரத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையாகவும் இருக்கும் வாரம் என்பது இந்த எடுத்துக்காட்டில் நாம் பார்க்கும் நேரத்தின் அலகு Y1 ஆகும் வாரம் 1 இல் கூடுதல் நேரத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வாரம் 2 இல் கூடுதல் நேரத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகளின் எண்ணிக்கை Y2 ஆகும் இப்போது Z1 பல தயாரிப்புகளாக வாரம் 1 முதல் வாரம் 2 வரை கொண்டு செல்லப்படுகிறது இந்த சூத்திரத்தில் 5 மாறிகள் 100 X1 என்பது மொத்த நேரத்தைக் குறைப்பதே குறிக்கோள் செயல்பாடு வழக்கமான நேரத்தைப் பயன்படுத்தி வாரம் 1 இல் எக்ஸ் 1 அலகுகளை உற்பத்தி செய்வதற்கான செலவு 100 எக்ஸ் 2 என்பது வழக்கமான நேரத்தைப் பயன்படுத்தி வாரம் 2 இல் எக்ஸ் 2 ஐ உற்பத்தி செய்வதற்கான செலவு ஆகும் ஒய் 1 என்பது வார 1 இல் மேலதிக நேரத்தைப் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது ஆகவே 120 Y1 இதேபோல் 120 Y2 என்பது 2 வது வாரத்தில் மேலதிக நேரத்தைப் பயன்படுத்தி உற்பத்தி செய்வதற்கான செலவு மற்றும் 15 Z1 என்பது Z1 பொருட்களை வாரம் 1 முதல் வாரம் 2 வரை கொண்டு செல்வதற்கான செலவு ஆகும் 5 விதிமுறைகள் 3 தனித்துவமான செலவுகள் 2 வாரங்களுக்கு வழக்கமான நேர செலவு 2 வாரங்களுக்கு கூடுதல் நேர செலவு மற்றும் அதிகப்படியான சரக்குகளை வாரம் 1 முதல் வாரம் 2 வரை கொண்டு செல்வதற்கான செலவு இப்போது முதல் வாரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதே முதல் தடை எனவே இது எக்ஸ் 1 ஒய் 1 800 இசட் 1 X1Y1800Z1 800 என எழுதப்பட்டுள்ளது இது திருப்தி அடைய வேண்டிய வாரத்திற்கான தேவை நாம் 800 க்கு மேல் உற்பத்தி செய்தால் Z1 அளவு அடுத்த வாரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது எனவே முதல் வாரத்தில் உற்பத்தி செய்யப்படுவது வாரத்தின் தேவையையும் இரண்டாவது வாரத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் அதிகப்படியான தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே X1 Y1 800 Z1 இப்போது இது X1 Y1 Z1 800 என மீண்டும் எழுதப்பட்டுள்ளது சமன்பாட்டின் வலது புறம் அல்லது சமத்துவமின்மையில் மாறிலி எழுதுவது வழக்கம் சமத்துவமின்மையின் சமன்பாட்டின் இடது புறம் மாறி சொற்களைக் கொண்டுள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒரு சமன்பாடு எனவே ஒரு நிலையான வடிவத்தில் எழுதப்பட்ட உண்மையான கட்டுப்பாடு இங்கே வேறு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்போது இரண்டாவது மாதம் அல்லது இரண்டாவது வாரத்தின் தேவைக்கான கட்டுப்பாடு எக்ஸ் 2 ஒய் 2 X2Y2 என்பது வாரத்தில் வழக்கமான நேரம் மற்றும் கூடுதல் நேரத்தைப் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் அளவைக் குறிக்கிறது Z1 என்பது வாரம் 1 முதல் வாரம் 2 வரை கொண்டு செல்லப்படும் அளவாகும் எனவே சந்திக்க என்ன கிடைக்கிறது வாரம் 2 அல்லது 2 உற்பத்தி அளவுகள் எக்ஸ் 2 ஒய் 2 மற்றும் அதிகப்படியான சரக்கு Z1 ஆகும் எனவே Z1 X2 Y2 1000 என்பது இரண்டாவது வாரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான தடை எக்ஸ் 1 ஐ 700 ≤ 700 எக்ஸ் 2 ≤ 700 எனக் கட்டுப்படுத்தும் திறன் கட்டுப்பாடுகளும் எங்களிடம் உள்ளன இது 2 வாரங்களில் திறன் வழக்கமான நேரத் திறனைக் குறிக்கிறது Y1 300 Y2 ≤ 300 2 வாரங்களில் கூடுதல் நேர திறனைக் குறிக்கிறது எனவே 2 வாரங்களின் தேவையை பூர்த்தி செய்ய 6 தடைகள் 2 தடைகள் உள்ளன அவை சமன்பாடுகளாக வெளிப்படுத்தப்படுகின்றன மீதமுள்ள 4 கட்டுப்பாடுகள் சமத்துவமின்மைகள் ≤ ஏற்றத்தாழ்வுகள் ஏனெனில் அவை 2 வாரங்களில் வழக்கமான நேர உற்பத்தி மற்றும் கூடுதல் நேர உற்பத்தியின் வரம்பைக் குறிக்கின்றன எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஒய் 1 ஒய் 2 மற்றும் இசட் 1 X1 X2 Y1 Y2 and Z1ஆல் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ கொடுக்கப்பட்ட வெளிப்படையான அல்லாத எதிர்மறை கட்டுப்பாடு உள்ளது எனவே இது இந்த சிக்கலை உருவாக்குவதை நிறைவு செய்கிறது இப்போது அதே சூத்திரத்தை சற்று வித்தியாசமாக பார்ப்போம் இப்போது செயல்பாட்டின் நோக்கம் மீண்டும் சற்று வித்தியாசமான முறையில் எழுதப்பட்டுள்ளது இது இப்போது 100X1 100X2 120Y1 120Y2 15 X1 Y1 800 இப்போது Z1 விடப்பட்டது மற்றும் Z1 இந்த சமன்பாட்டிலிருந்து X1 Y1 800 ஆக மாற்றப்பட்டுள்ளது எனவே நான் Z1 மாறினை விட்டுவிடுகிறேன் அல்லது நீக்குகிறேன் மற்றும் அதை 15 X1 Y1 800 என்று எழுதுகிறேன் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து இது பெறப்படுகிறது எனவே இது 115X1 100X2 135Y1 120Y2 12000 என எளிமைப்படுத்தலில் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது மீதமுள்ள கட்டுப்பாடுகள் எக்ஸ் 1 ஒய் 1 ≥ 800 X1Y1 ≥ 800 ஆகும் முதல் வாரத்தில் உற்பத்தி செய்யப்படுவது 800 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கும் மேலும் அது அதிகமாக இருந்தால் இரண்டாவது வாரத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் எனவே இரண்டாவது வாரத்திற்கு அதன் எக்ஸ் 1 ஒய் 1 800 X1Y1 800 கொண்டு செல்லப்படுகிறது எனவே இந்த Z1 இப்போது X1 Y1 800 X1Y1 800 என எழுதப்பட்டுள்ளது மேலும் எளிமைப்படுத்தும்போது X1 X2 Y1 Y2 ≥ 1800 ஏனெனில் Z1 X1 Y1 800 The minus 800 goes to the other side of the equation to give us X1X2Y1Y2 ≥ 1800 மைனஸ் 800 நமக்கு கொடுக்க சமன்பாட்டின் மறுபக்கத்திற்கு செல்கிறது X1 X2 Y1 Y2 ≥ 1800 4 திறன் கட்டுப்பாடுகள் அப்படியே இருக்கின்றன இப்போது 4 மாறிகள் மட்டுமே உள்ளன ஏனெனில் மாறி Z1 விடப்பட்டுள்ளது எனவே அனைத்து 4 மாறிகளும் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன இப்போது இந்த இரண்டு சூத்திரங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஒய் 1 ஒய் 2 1800 X1X2 Y1Y2 1800 ஆக இருக்கலாம் அல்லது அது 00 1800 ஆக இருக்கலாம் என்றும் கூற விரும்பலாம் எடுத்துக்காட்டாக நாம் Z1 ஐ X1 Y1 800X1Y1 800 என இரண்டாவது சமன்பாட்டில் மாற்றினால் இங்கே இரண்டாவது சமன்பாடு சமத்துவமின்மைக்கு பதிலாக ஒரு சமன்பாடாக மாறும் இருப்பினும் முதல் தடை ஒரு சமத்துவமின்மையாக திருப்பி அனுப்பப்படுவதால் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஒய் 1 ஒய் 2 X1X2Y1Y2மொத்த உற்பத்தியை 2 வாரங்களில் குறிக்கும் என்பதால் நாங்கள் நிலைத்தன்மையை பராமரித்து ≥ 1800 என்று எழுதுகிறோம் இது 2 வாரங்களில் மொத்த தேவையை குறிக்கிறது மற்றும் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் மூன்றாவது வாரம் இல்லை நாங்கள் எடுத்த 2 வாரங்களின் உற்பத்தியைப் பார்த்தால் 1800 க்கு மேல் சம்பாதிப்போம் எனவே நாம் ஒரு சமன்பாட்டிற்கு பதிலாக சமத்துவமின்மையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ எழுதினால் சரி எனவே புதிய உருவாக்கம் இப்போது 1 மாறியை நீக்கியுள்ளது மற்றும் 2 மாறிகளைக் குறிக்கும் 4 மாறிகள் உள்ளன அவை 2 வாரங்களில் வழக்கமான நேர உற்பத்தி அளவுகளாகும் மேலும் 2 வாரங்களில் கால அளவு உற்பத்தி அளவுகளில் இருக்கும் மற்றொரு 2 மாறிகள் உள்ளன இப்போது புறநிலை செயல்பாட்டில் ஒரு நிலையான சொல் உள்ளது இதை நாம் உண்மையில் தீர்க்கும்போது சூத்திரத்திலிருந்து மாறிலியை விட்டுவிட்டு தீர்வில் தொடங்கி அதைச் சேர்க்கலாம் எனவே இது 115X1 100X2 135Y1 120Y2 ஐக் குறைப்பதாக மீண்டும் எழுதப்படும் மேலும் நாம் 12000 ஐ விட்டுவிட்டு தேவைப்படும்போது அதைச் சேர்க்கலாம் மீண்டும் 6 தடைகள் உள்ளன 2 கோரிக்கைக் கட்டுப்பாடுகள் மற்றும் 4 திறன் தடைகளுக்கு இப்போது இந்த சூத்திரத்தில் 2 கோரிக்கைக் கட்டுப்பாடுகள் தடைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன மேலும் 4 திறன் கட்டுப்பாடுகள் தடைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எனவே இரண்டாவது சூத்திரத்தில் நமக்கு 1 மாறி குறைவாக உள்ளது மற்றும் கட்டுப்பாடுகள் அனைத்தும் சமன்பாடுகளுக்கு பதிலாக ஏற்றத்தாழ்வுகள் அடுத்த வகுப்பில் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை உருவாக்குவதில் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம்